வணக்கம் இன்று நான் சி டி மைக்ரோவேவ் ஸ்டுடியோ என்ற சிமுலேஷன் சாஃப்வேர்களைப் பற்றி விளக்க போகிறேன் இங்கு சிஎஸ்டி கணினி சிமுலேஷன் டெக்னோலஜியை குறிக்கிறது அடிப்படையில் இந்த சாஃப்வேர் உயர் ஃபிரிக்குவன்ஸி உருவகப்படுத்துதல்களுக்கான மாடலிங் தொகுப்பாகும் எனவே சிஎஸ்டி சாஃப்வேரைத் தொடங்குவோம் எனவே அந்த திறந்த சிஎஸ்டி மைக்ரோவேவ் ஸ்டுடியோவைச் செய்ய நீங்கள் இதைத் திறக்கும்போது இரண்டு மெனுக்களைக் காண்பீர்கள் ஒன்று ஃபைல் மற்றொன்று ஹோம் எனவே ஃபைல் என்பது வழக்கமான மெனு அங்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த பெயருடன் ஃபைலில் சேமிக்கலாம் அல்லது முன்பு தயாரிக்கப்பட்ட ஃபைல்களைத் திறக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு புதிய ஃப்ராஜேடை உருவாக்கலாம் மேலும் லைசன்ஸ் மற்றும் ஃப்ராஜேடை தொடர்பான பிற தகவல்களை இங்கே காணலாம் மற்றொரு வாய்ப்பு ஹோம் இந்த விருப்பத்தில் நீங்கள் புதிய ஃப்ராஜேடை உருவாக்கலாம் நீங்கள் பல்வேறு வின்டோஸ்களை காணலாம் இங்கே காட்டப்பட்டுள்ள வின்டோஸ்களை வோர்க்ஸ்பேஸ் மெஜெஜ் வின்டோஸ் மற்றும் ஃப்ராகரஸ் வின்டோஸ் எனவே இங்கே எதைத் தேர்வுசெய்தாலும் அந்த வின்டோஸ் இந்த பாடத்திட்டத்தில் இங்கே காட்டப்படும் முதலில் சாஃப்வேர் இன்டர்பெஷ் பற்றிச் சொல்வோம் பின்னர் 1 இல் ஒரு ஃப்ல்டரை வடிவமைப்போம்FR 4 என்ற அடி மூலக்கூறில் GHz அதன் டைஎலக்டிரிக் கான்ஸ்டண் 4 4 மற்றும் தடிமன் 0 8 மிமீ ஆகும் எனவே முதலில்புதிய மற்றும் சமீபத்திய ஃப்ராஜேடின் மீது கிளிக் செய்துஒரு புதிய ஃப்ராஜேடை உருவாக்கவும் பின்னர் ஃப்ராஜேடை உருவாக்கு என்பதைக் கிளிக் செய்யவும் எனவே நீங்கள் ஃப்ராஜேடை உருவாக்கும் போது இந்த வின்டோஸை காண்பீர்கள்அங்கு நீங்கள் பல்வேறு சப் மாடியுல் இருக்கும் எனவே இந்த துணை தொகுதிக்கு ஏற்ப நீங்கள் இந்த வகை சர்குட்களை வடிவமைக்கக்கூடிய பல்வேறு ஆப்ஷன்களைக் காணலாம் இந்த மெனுவைத் தேர்ந்தெடுத்தால் பிசிபி பேக்கேஜ் மற்றும் பிற விஷயங்களை வடிவமைக்க முடியும்அதேபோல் உங்கள் தேவைக்கேற்ப பல்வேறு மாடியுல் தேர்ந்தெடுக்கலாம் எனவே இந்த குறிப்பிட்ட பகுதியில் நாம் ஃப்ல்டரை வடிவமைப்போம் எனவே மைக்ரோவேவ் ஆர் எஃப் மற்றும் ஆப்டிகல் மாடியுல் தேர்ந்தெடுப்போம் ஃப்ல்டரை வடிவமைக்கிறோம் எனவே நாம் எனவே நாம் சர்குட் மற்றும் கூறுகளைத் தேர்ந்தெடுக்க வேண்டும்பின்னர் அடுத்ததைக் கிளிக் செய்ய வேண்டும் சர்குட் மற்றும் கூறுகளைத் தேர்ந்தெடுக்க வேண்டும்பின்னர் அடுத்ததைக் கிளிக் செய்ய வேண்டும் அடுத்த வின்டோஸில் பல்வேறு சப் மாடியுல் காண்போம் இப்போது நான் ஃப்ல்டரை வடிவமைக்க வேண்டும் என்று ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளேன் எனவே இந்த ஃப்ல்டர் பிளானர் ஃப்ல்டரை தேர்ந்தெடுப்போம் நாங்கள் விரும்பினால் அலை வேவ்ஹைட் கவிடி கப்ளர்கள் மற்றும் பிறவற்றை வடிவமைத்து அதன்படி தொடர்புடைய தொகுதியைத் தேர்ந்தெடுப்போம் எனவே பிளானர் ஃப்ல்டரை கிளிக் செய்து அடுத்த விருப்பத்திற்குச் செல்லுங்கள் இப்போது அதன் உருவகப்படுத்துதல்களுக்குப் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு தீர்வுகளைக் காண்பீர்கள் எனவே ஃபிரிக்குவன்ஸி டொமைன்சால்வர் டைம் டொமைன்சால்வர் மற்றும் பிற உள்ளன பின்னர் சில தீர்வுகளும் உள்ளன எனவே இந்த டைம் டொமைன்சால்வர் பரந்த ஃபிரிக்குவன்ஸி வரம்பிற்குப் பயன்படுத்தப்படுகிறது அங்கு ஃபிரிக்குவன்ஸி டொமைன்சால்வர் குறைந்த ஃபிரிக்குவன்ஸி வரம்பிற்கு மிகவும் பொருத்தமானது எனவே பரந்த ஃபிரிக்குவன்ஸி வரம்பிற்கான உருவகப்படுத்துதலை இங்கே காண விரும்புகிறோம் எனவே நான் நேர டொமைன் தீர்வைத் தேர்ந்தெடுப்பேன் எனவே டைம் டொமைன்சால்வர் கிளிக் செய்து அடுத்ததுக்குச் செல்லவும் 1 ஜிகாஹெர்ட்ஸில் ஃப்ல்டரை வடிவமைப்போம் என்று நான் குறிப்பிடுவதால் ஜிகாஹெர்ட்ஸில் டைமென்ஷன் ஃபிரிக்குவன்ஸி டைம் வெப்பநிலை போன்ற ஆரம்ப அமைப்புகளை இங்கே கொடுக்க வேண்டும் எனவே நான் இந்த டைமென்ஷன்களை வைத்திருப்பேன் ஏனெனில் நான் எதையும் மாற்ற மாட்டேன் அடுத்ததைக் கிளிக் செய்க அடுத்த பகுதியில் நீங்கள் உருவகப்படுத்துதலைச் செய்ய விரும்பும் ஃபிரிக்குவன்ஸி வரம்பை வரையறுக்க வேண்டும் எனவே இங்கே நான் 0 5 ஜிகாஹெர்ட்ஸ் முதல் 3 5 ஜிகாஹெர்ட்ஸ் வரை ஃபிரிக்குவன்ஸி தருவேன் இடையில் இ ஃபில்ட் அச் ஃபில்ட் அல்லது தொலைதூர கதிர்வீச்சு முறையைப் பார்க்க விரும்பினால் அதற்கேற்ப உங்கள் மானிட்டர்களை வரையறுக்கலாம் எனவே முன்னிருப்பாக இது இறுதி ஃபிரிக்குவன்ஸிகளையும் மைய ஃபிரிக்குவன்ஸியும் எடுக்கும் எனவே நான் இ ஃபில்ட் அச் ஃபில்ட் மற்றும் தொலைதூர புலத்தில் கிளிக் போது மூன்று மானிட்டர்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன அவை இறுதி ஃபிரிக்குவன்ஸி மற்றும் மைய ஃபிரிக்குவன்ஸியுடன் தொடர்புடையவை இப்போது நான் 1 ஜிகாஹெர்ட்ஸில் ஃப்ல்டரை வடிவமைக்கிறேன் எனவே நான் ஒரு மானிட்டரை 1 ஜிகாஹெர்ட்ஸ் மற்றும் மற்ற மானிட்டரில் 3 ஜிகாஹெர்ட்ஸ் என்ற மூன்றாவது ஹார்மோனிக் மீது வைத்திருப்பேன் எனவே அடுத்து என்பதைக் கிளிக் செய்க இப்போது இது சில இயல்புநிலை பெயருடன் ஒரு டெம்ப்ளேட்டை உருவாக்கியுள்ளது எனவே இங்கே உங்கள் வசதிக்கு ஏற்ப ரிநேம் செய்யலாம் எனவே இப்போது நான் அதை ஃப்ல்டராக மறுபெயரிடுவேன் நாங்கள் உருவாக்கிய எந்த டெம்ப்ளேட்டையும் நீங்கள் காணலாம் எனவே டைமென்ஷன் மிமீ ஃபிரிக்குவன்ஸியில் உள்ளது நேரம் நானோ விநாடிகளில் உள்ளது மற்றும் வெப்பநிலை கெல்வினில் உள்ளது அங்கு ஃபிரிக்குவன்ஸி 0 5 முதல் 3 5 ஜிகாஹெர்ட்ஸ் வரையிலும் மானிட்டர்களில் 0 5 ஜிகாஹெர்ட்ஸ் 1 ஜிகாஹெர்ட்ஸ் மற்றும் 3 ஜிகாஹெர்ட்ஸ் வரையிலும் இருக்கும் எனவே பூர்வாங்க அமைப்புகளை வரையறுத்துள்ளோம் இப்போது இதை முடிக்கவும் நீங்கள் இதை முடிக்கும்போது இது ஒரு டெம்ஃப்ர்ரி ஃப்ராஜேட் பைல் உருவாக்கும் பல்வேறு மெனுக்கள் இருப்பதை இங்கே காணலாம் எனவே பைல் மெனு பற்றி நாம் ஏற்கனவே விளக்கியுள்ள பைல் மெனு அடுத்தது மாடலிங் மெனு இதில் முதல் விருப்பம் இம்போர்ட் ஆகும் எனவே இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் சிஎஸ்டியில் உருவாக்கப்பட்ட துணைத் ஃப்ராஜேடை இம்போர்ட் செய்யலாம்நீங்கள் சாட் மாடல் ஐஜிஎஸ் மாடல் போன்ற பல்வேறு 3D மாடல்களையும் இம்போர்ட் செய்யலாம் நீங்கள் வேறு எந்த மென்பொருளிலும் இந்த ஜியோமெட்ரி உருவாக்கியிருந்தால்கொடுக்கப்பட்ட வடிவத்தில் 2 டி மாடியுல் இம்போர்ட் செய்யலாம் இதேபோல் நீங்கள் சிஎஸ்டியிலிருந்து மாடலை எஸ்போர்ட் செய்ய விரும்பினால் செட் பார்மெட் ஐஜிஎஸ் வடிவமைப்பு ஸ்டப் வடிவத்திலும் பல்வேறு மாடல்களில் எது இங்கே கொடுக்கப்பட்டாலும் எஸ்போர்ட் செய்யலாம் இன்று நீங்கள் கெர்பர் கோப்பை உருவாக்கலாம் ஜி எஸ் பைல் முதலியன அடுத்த பகுதி பேக்ரவுண்ட் எனவே பேக்ரவுண்டில் பேக்ரவுண்ட் பண்புகள் உள்ளன இயல்புநிலையாக பேக்ரவுண்ட் இயல்பானது என்பதை இங்கே காணலாம் எனவே கன்டேட்டிவிடி εrμr வரையறுப்பதன் மூலம் பண்புகளிலிருந்து பேக்ரவுண்ட் பொருளை மாற்ற விரும்பினால் நீங்கள் பொருளை மாற்றலாம் ஆனால் இங்கே நாம் பேக்ரவுண்ட் பொருளை காற்றாக வைத்திருக்க விரும்புகிறோம் எனவே அடுத்த பகுதியை பொருள் லைஃப்பெரி என்று மாற்ற மாட்டோம் எனவே முன்னிருப்பாக சிஎஸ்டியில் பல பொருட்கள் உள்ளன அவை முன் வரையறுக்கப்பட்டவை மற்றும் அவற்றின் லைஃப்பெரி சிஎஸ்டியில் எஸ்போர்ட் செய்யப்படுகின்றன எனவே ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட பொருட்களின் பட்டியலை சிஎஸ்டி என்று நீங்கள் காணலாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம் இப்போது நீங்கள் இங்கு கொடுக்கப்படாத ஒரு புதிய லைஃப்பெரியை உருவாக்க விரும்பினால் இங்கிருந்து ஒரு புதிய பொருள் லைஃப்பெரியை உருவாக்கலாம் பின்னர் மேட்டிரியல் லைஃப்பெரியை வரையறுக்க εr μrகன்டேட்டிவிடி மற்றும் பிற விஷயங்களை வரையறுக்கலாம் அடுத்த ஆப்ஷன் இங்கே ஜியோமெட்ரிக் யுடன் தொடர்புடையது நீங்கள் முன்பே வரையறுக்கப்பட்ட பல்வேறு வடிவங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் எனவே இந்த வடிவங்களை நீங்கள் எளிதாகக் கிளிக் செய்யலாம் இங்கே கிளிக் செய்க பின்னர் நீங்கள் டபுள் கிளிக் மற்றும் ஜியோமெட்ரிக்கை உருவாக்கலாம் அதற்கேற்ப நான் மவுஸை கிளிக் செய்யும் இடமெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அது பரிமாணங்களை எடுத்தது அது தொடர்புடைய வடிவவியலை உருவாக்கியது எனவே இதுதான் நான் உருவாக்கிய ஜியோமெட்ரிக் எனவே இது ஒரு அடிப்படை செவ்வக வடிவம் நீங்கள் இந்த கோளத்தை உருவாக்க விரும்பினால் இந்த கோளத்தையும் உருவாக்கலாம் இதேபோல் நீங்கள் கோன் செய்ய விரும்பினால் நீங்கள் கோன்களை உருவாக்கலாம் இதேபோல் நீங்கள் டொராய்டை உருவாக்க விரும்பினால்நீங்கள் டொராய்டை உருவாக்கலாம்நீங்கள் ஒரு சிலிண்டரை உருவாக்க விரும்பினால் நீங்கள் சிலிண்டரை உருவாக்கலாம் பின்னர் நீங்கள் சிலிண்டரையும் இருமுறை கிளிக் செய்து பின்னர் உங்கள் மவுஸை உயரத்தில் நகர்த்தினால் அது உங்கள் தேவைக்கேற்ப சிலிண்டரை உருவாக்கும் எனவே இவை முன் வரையறுக்கப்பட்ட விருப்பங்கள் எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் போன்ற வேறு சில விருப்பங்கள் உள்ளன வெளிப்புற விருப்பத்தைப் பயன்படுத்த நீங்கள் ஒரு முகத்தைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவே முகத்தைத் தேர்ந்தெடுக்க இங்கே வலது பக்கமாக நகர்த்தவும் ஒரு விருப்பத்தேர்வு வழங்கப்படுகிறது தேர்வில் நீங்கள் புள்ளிகளைத் தேர்வு செய்யலாம்இங்கே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை நீங்கள் முகங்களையும் பிற விஷயங்களையும் எடுக்கலாம் எனவே நான் அதை வெளியேற்ற விரும்பினால் நான் ஒரு முகத்தைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவேஎடுத்துக்காட்டாகநான் இந்முகத்தைத் தேர்ந்தெடுத்தால் நான் எக்ஸ்ட்ரூட் பயன்படுத்தினால் சில உயரங்களைக் கொடுத்து இந்த குறிப்பிட்ட முகத்தில் ஒரு வடிவத்தை உருவாக்க முடியும் இப்போது இதை டிவுஸ்ட் செய்ய நான் விரும்புகிறேன் 600 ஆக இருக்கலாம் 700 ஆல் தட்டப்பட்டது நான் மாற்ற விரும்பினால் பொருளை மாற்றலாம் எனவே நான் அதை பி சிக்கு மாற்றினால் அதை இங்கே மாற்றலாம் என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் அது டிவுஸ்ட்பட்டிருப்பதைக் காணவும் அது குறுகியது எனவே இந்த விருப்பங்கள் மூலம் நீங்கள் பல்வேறு வடிவவியல்களை உருவாக்கலாம் இங்கே கொடுக்கப்படாத சில வகை வடிவவியலில் நீங்கள் வரைய ஆர்வமாக இருந்தால் இப்போது இந்த விருப்ப கர்வு நீங்கள் பயன்படுத்த வேண்டும் எனில்நீங்கள் ஒரு பென்டகனை உருவாக்க விரும்புகிறீர்கள் எனவே இந்த பலகோண விருப்பத்தைப் பயன்படுத்தவும் பின்னர் அடுத்ததைக் கிளிக் செய்யவும் அடுத்ததாக அடுத்த புள்ளி டபுள்கிளிக் பின்னர் டபுள்கிளிக் எனவே இது ஒரு பலகோணத்தை உருவாக்கியுள்ளது ஆனால் அதில் கம்பி மட்டுமே உள்ளதுஇந்த அனைத்து வடிவவியல்களும் 3D பலகோணங்களாக இருந்தன எனவே இந்த பலகோணங்களுடன் தொடர்புடைய ஒரு திடமானது இங்கே நீங்கள் காணலாம் இருப்பினும் இது கம்பி எனவே இந்த விவரங்களுடன் இது இந்த கர்வில் கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது இதைப் பயன்படுத்தி பலகோணத்தை உருவாக்க விரும்பினால் இந்த கர்வு கருவியைத் தேர்வு செய்ய வேண்டும் எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரூட் கர்வைப் பயன்படுத்தவும் பின்னர் இதை இருமுறை கிளிக் செய்து ஒரு தடிமன் கொடுங்கள் நீங்கள் பலகோணத்தை உருவாக்க விரும்புகிறீர்கள் நான் இங்கே 0 5 தருகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது ஒரு பலகோணத்தை உருவாக்கும் திடமான 7 ஐ உருவாக்கியது இந்த ஒரு பலகோணத்துடன் தொடர்புடையதை இப்போது நீங்கள் காணலாம் எனவே இந்த வழியில் நீங்கள் விரும்பிய வடிவத்தின் பலகோணத்தை உருவாக்கலாம் எனவே இவை விருப்பங்கள் இப்போது நீங்கள் ஒரு எக்ஜை தேர்ந்தெடுக்க விரும்பினால் நீங்கள் தேர்வு எக்ஜ் தேர்ந்தெடுத்து அதனுடன் தொடர்புடைய விளிம்பில் டபுள்கிளிக் செய்து தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவே அந்த வகையில் நீங்கள் ஒரு விளிம்பின் நடுத்தர புள்ளியை அல்லது இறுதிப் புள்ளிகளைத் தேர்ந்தெடுக்க விரும்பினால் அதனுடன் தொடர்புடைய விளிம்பைத் தேர்ந்தெடுப்பீர்கள் தொடர்புடைய விருப்பங்களை இங்கிருந்து பயன்படுத்தலாம் இப்போது இந்த தேர்வுகளை நீங்கள் டெளிட் செய்ய விரும்பினால் இந்த விருப்பத்தைப் பயன்படுத்தவும் இது சொந்த விருப்பமாகும் இது வோர்க்ஸ்பேஸ் உருவாக்கப்பட்ட பொருள்களைப் பற்றிய தகவல்களை வழங்குகிறது எனவே இது ஒரு முழு வடிவவியலை உருவாக்கும் வோர்க்ஸ்பேஸ் அடுத்தது ககிஸ்ரி லிஸ்ட் சில பிழைகள் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட வடிவவியலை பிழைத்திருத்த விரும்பும்போது இந்த விருப்பம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பின்னர் நாம் செய்த பிழைகளை பிழைத்திருத்த இந்த குறிப்பிட்ட விருப்பம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த விருப்பத்தைப் பற்றி சிறிது நேரம் கழித்து பேசுவேன் அடுத்தது இங்கே கால்குலேட்டர் நீங்கள் எக்ஸ்ப்ரசனை கொடுக்க முடியும் அது முடிவுகளை உங்களுக்குத் தரும் என்று நான் எடுத்துக் கொண்டால் 20 30 என்று சொல்லலாம் எனவே இந்த தயாரிப்பு அது உருவாக்கும் மற்றும் இதன் விளைவாக 600 ஆக இருக்கும் எனவே இதேபோல் நீங்கள் பல்வேறு எக்ஸ்ப்ரசனை கொடுக்க முடியும் அதோடு தொடர்புடைய மதிப்பை இது தரும் அடுத்தது WCS சிஎஸ்டியில் முன்னிருப்பாக WCS இரண்டு வகையான ஒருங்கிணைப்பு அமைப்பு உள்ளது ஒன்று க்லோபல் கோ ஆர்டினெட் அமைப்பு மற்றொன்று லோக்கல் கோ ஆர்டினெட் அமைப்பு எனவே இந்த x y z என்பது க்லோபல் கோ ஆர்டினெட் அமைப்பு இந்த ஒருங்கிணைப்பு முறையை எங்களால் மாற்ற முடியாது எனவே ஒருங்கிணைப்பு அமைப்பை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மாற்ற விரும்பினால் இந்த லோக்கல் கோ ஆர்டினெட் முறையைப் பயன்படுத்த வேண்டும் எனவே பொதுவாக இந்த லோக்கல் கோ ஆர்டினெட் பயன்படுத்தி உங்கள் வடிவமைப்பை நீங்கள் உருவாக்கும் போதெல்லாம் பரிந்துரைக்கிறேன் இப்போது நீங்கள் இந்த உள்ளூர் ஒருங்கிணைப்பு அமைப்பை விளிம்பு அல்லது குறிப்பிட்ட புள்ளியுடன் சீரமைக்க விரும்பினால் இந்த விருப்பங்களை எளிதாக செய்யலாம் அடுத்தது க்ராஸ் ஸெக்ஸ்னல் பார்வை எனவே நீங்கள் வெட்ட விரும்பினால் குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் பார்க்க விரும்பினால் இந்த குறிப்பிட்ட மெனுவை இங்கே x அச்சில் பயன்படுத்தலாம் நீங்கள் இதைக் காணலாம் x 3 இல் க்ராஸ் ஸெக்ஸ்னல் பார்வையைப் பயன்படுத்தி இது காண்பிக்கப்படுகிறது நீங்கள் இருப்பிடத்தை மாற்றலாம் இதேபோல் நீங்கள் அதை y அச்சிலும்நீங்கள் பார்க்க விரும்பும் இடத்திலும் காணலாம் அடுத்த விருப்பம் சிமுலேசன் எனவே முதல் ஒன்று ஃபிரிக்குவன்ஸி எனவே நீங்கள் முன்பு ஃபிரிக்குவன்ஸியை வரையறுக்கவில்லை என்றால்இங்கே நீங்கள் ஃபிரிக்குவன்ஸியை குறிப்பிட வேண்டும் அடுத்த விருப்பம் பின்னணி எனவே நாங்கள் சாதாரணமாகப் பயன்படுத்துவோம் என்று நான் ஏற்கனவே கூறிய பின்னணியில் நீங்கள் அதை பின்னர் கட்டத்தில் மாற்ற விரும்பினால் இங்கே மாற்றலாம் அடுத்தது எல்லைகள் எனவே எங்கள் விஷயத்தில் எல்லைகளைப் பயன்படுத்துவோம் எனவே இங்கே நீங்கள் சரியான எலக்ரிக் வால் சரியான மேக்னேடிக் வால் திறந்த சேர் இடம் போன்ற பல்வேறு வகையான எல்லைகளை பயன்படுத்தலாம் எனவே நாங்கள் திறந்த சேர்க்கும் இடத்தைப் பயன்படுத்துவோம் எனவே அந்த மாற்றங்களை எல்லா திசைகளிலும் செய்வேன் இந்த தகவல்கள் போர்ட் தொடர்புடையவை எனவே மைக்ரோஸ்ட்ரிப் விஷயத்தில் நாங்கள் அலை வழிகாட்டி போர்டைப் பயன்படுத்துவோம் கம்பி ஆண்டெனாக்கள் இருந்தால் தனித்த போர்டைப் பயன்படுத்துவோம் அடுத்த பகுதி கட்டப்பட்ட காம்போனென்ட்கள் எனவே மொத்த உறுப்புகளில் நாம் ஆர் சி காம்போனென்ட்களை வழங்க முடியும் டையோட்கள் எங்கள் தேவைக்கேற்ப விவரக்குறிப்புகளை வழங்க முடியும் அதற்கேற்ப இது உருவகப்படுத்தப்பட்ட முடிவுகளை உங்களுக்கு வழங்கும் அடுத்தது புலம் மானிட்டர்கள் எனவே நீங்கள் ஈ ஃபில்ட் எச் ஃபில்ட் மேற்பரப்பு மின்னோட்டத்திற்கான பீல்ட் மானிட்டரை வரையறுக்க விரும்பினால் அல்லது பல்வேறு விருப்பங்கள் இங்கு கொடுக்கப்பட்டவை எனில் ஒரு குறிப்பிட்ட ஃபிரிக்குவன்ஸி புள்ளிக்கு அதை வரையறுக்கலாம் அடுத்தது வோல்டேஜ் மானிட்டர் தற்போதைய மானிட்டர் எனவே உங்கள் தேவைக்கேற்ப இந்த மானிட்டர்களை நீங்கள் பயன்படுத்தலாம் அடுத்தது நீங்கள் தேர்ந்தெடுத்த நிலையற்ற தீர்வி அடுத்த விருப்பம் எனவே முன்னிருப்பாக இது சிஎம்ஏ மதிப்பீடு மற்றும் இந்த நம்பிக்கை ரிஜின் பிரேம் ஒர்க்களை நீங்கள் காணக்கூடிய சில தேர்வுமுறை அல்கார்தம்வழங்குகிறது எனவே இந்த அல்கார்தம் ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டிற்கு உகந்ததாக்க விரும்பினால் அதை மேம்படுத்த பயன்படுகிறது அந்த செயல்பாட்டை இங்கே வரையறுக்கலாம் எனவே இந்த விருப்பங்களை நீங்கள் ஆராய விரும்பினால் அதைப் பயன்படுத்தலாம் அடுத்த பகுதி பாராமிடர் ஸ்வீப் இதைப் பற்றி நான் சிறிது நேரம் கழித்துப் பேசுவேன்அடுத்தது லாக் பைல் இது மீண்டும் முடிவுகளைக் காண்பிக்கும் இதைப் பற்றி நான் பின்னர் பேசுவேன் இந்த விருப்பங்கள் பின்னர் நான் ஏற்கனவே விளக்கியுள்ளேன் இது மெஷ் விவ் இது மெஷ் விவ் காண்பிக்கும் உங்கள் கட்டமைப்பின் அடுத்தது உலகளாவிய பண்புகள் எனவே நீங்கள் சிறந்த இயந்திரத்தை விரும்பினால் அல்லது ஒப்பீட்டளவில் அதிக அளவிலான மெஷ் அளவை விரும்பினால் உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப இந்த அமைப்புகளை மாற்றலாம் ஆனால் தற்போதைக்கு நான் இந்த விஷயங்களை மாற்ற மாட்டேன் அடுத்த பகுதி இன்டர்செக்ஜன் செக் எனவே சில பலகோணங்கள் ஒன்றுடன் ஒன்று இருந்தால் இந்த குறிப்பிட்ட பிரிவு இன்டர்செக்ஜன் செக்யை பயன்படுத்தப்பட வேண்டும் மற்றொன்று எலக்ரானிகல் கனெக்சன் எனவே பலகோணங்களுக்கு இடையிலான எலக்ரானிகல் கனெக்சன் சரிபார்க்க இந்த குறிப்பிட்ட விருப்பம் பயன்படுத்தப்படுகிறது எனவே இந்த குறிப்பிட்ட வின்டோஸ் எஸ் பாராமிடர் போன்ற பிந்தைய செயலாக்க பாராமிடர் தொலைதூர புலம் மற்றும் பிற விஷயங்களைப் பெறுங்கள் எனவே டெம்ப்ளேட் அடிப்படையிலான செயலாக்கத்திலிருந்து கூட நீங்கள் முயற்சி செய்யலாம் இந்த விருப்பங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் என்பதைக் காணலாம் 2D தூர பீல்ட் முடிவுகள் தொலை பீல்ட் ஆண்டெனா பண்புகள் எஸ் பாராமிடர் மற்றும் அந்த எல்லாவற்றையும் அதற்கேற்ப நீங்கள் செயலாக்கத்தை செய்யலாம் கடைசி விருப்பம் கட்டமைப்பு பார்வை தொடர்பானது இந்த கட்டமைப்பு வடிவமைப்பை நீங்கள் வெவ்வேறு வழிகளில் பார்க்கலாம் அல்லது சுழற்றுவதன் மூலம் அல்லது பெரிதாக்குவதன் மூலம் நீங்கள் இங்கே காணக்கூடிய பிற விஷயங்களை பெரிதாக்கலாம் இந்த விருப்பத்தில் இங்கே நீங்கள் வின்டோஸில் பார்க்கலாம் நீங்கள் பார்க்க விரும்பும் எதையும் அந்த வின்டோஸில் தேர்ந்தெடுக்கலாம் நான் விரும்பினால் இந்த வின்டோஸை கிளிக் செய்தால் இந்த வழிசெலுத்தல் வின்டோஸை என்னால் பார்க்க முடியாது என்பதை நீங்கள் காணலாம் நான் கிளிக் செய்தால் அது மீண்டும் தோன்றும் எனவே இந்த வழிசெலுத்தல் வின்டோஸில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த விருப்பத்தேர்வுகள் இவை கட்டமைப்பின் மாடலிங் தொடர்பானவை இதற்கு கீழே இவை பிந்தைய செயலாக்க பாராமிடர் தொடர்பானவை இது வடிவமைப்பின் முடிவுகளைக் காட்டுகிறது இது ஒரு பாராமிடர் பட்டியல் வின்டோஸ் நாங்கள் பல்வேறு பாராமிடர்களை வரையறுக்கிறோம் இங்கே நீங்கள் வேரியேபில் பெயர் மற்றும் மதிப்புகளை கொடுக்க முடியும் பின்னர் கட்டத்தில் நினைவில் கொள்ள அவற்றின் வகையை வரையறுக்கலாம் அடுத்தது ஒரு செய்தி வின்டோஸ் இது உருவகப்படுத்துதலில் வரும் பல்வேறு வகையான எரர் அல்லது எச்சரிக்கைகள் அல்லது எச்சரிக்கைகளைக் காட்டுகிறது அடுத்த பகுதி ஒரு முன்னேற்ற வின்டோஸ் இது உருவகப்படுத்துதலின் செயல்பாட்டை நாம் முடிக்கும்போது அதை இயக்கும்போது காண்பிக்கும் ஃபில்டர் வடிவமைப்பில் தொடங்குவோம் எனவே நாங்கள் எப் ஆர் 4 அடி மூலக்கூறில் ஃபில்டர் வடிவமைப்போம் என்று நான் குறிப்பிட்டது போல ஃபில்டரின் அதிர்வு ஃபிரிக்குவன்ஸி அதை 1 GHz ஆக எடுத்துக்கொள்வோம் முதலாவதாக ஒரு அடி மூலக்கூறை வரையறுக்க மாடலிங் செல்லுங்கள் இதற்கு முன் ஒரு அடி மூலக்கூறு ஒரு ஃபிரிக் என்று எங்களுக்குத் தெரியும்நாம் உருவாக்கிய எந்த வடிவவியலும் முதலில் அந்த வடிவவியல்களை நீக்க வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கிறேன் ஏனெனில் இந்த குறிப்பிட்ட இன்டர்ஃபேக்ஸ் பயன்படுத்தி எந்த வகையான வடிவவியல்களை உருவாக்க முடியும் என்பதற்கான குறிப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக அந்த வடிவியல் உருவாக்கப்பட்டது எனவே ஃபிரிக் மீது அழுத்தி தப்பிக்க பின்னர் உள்ளூர் ஒருங்கிணைப்பு அமைப்புசெயலில் இருப்பதை இங்கே காணலாம் எனவே u திசையில் அதை ஒரு நீளமாக எடுத்துக்கொள்வோம் அதை நாம் எடுத்துக்கொள்வது அகலமாக இருக்கும் எனவே நீளத்திற்கு இப்போது இந்த நீளங்களையும் அகலங்களையும் மாறி பாராமிடர் அடிப்படையில் வரையறுக்க உங்கள் அனைவருக்கும் பரிந்துரைக்கிறேன் ஏனென்றால் இங்கே நீங்கள் அதை நிலையான அடிப்படையில் வரையறுத்தால் பின்னர் பேஸில் நீங்கள் மாற்ற விரும்பினால் அது அதிக நேரம் எடுக்கும்ஏனென்றால் ஒவ்வொரு பேஸில்லும் நீங்கள் மாறியை வரையறுத்தால் அதை கைமுறையாக மாற்ற வேண்டியிருக்கும் நீங்கள் தானாகவே மாறும் வெறியபிள் வெறுமனே மாற்ற வேண்டும் பின்னர் பேஸில் நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் எனவே ஒரு அடி மூலக்கூறு மாறி பெயராக L இருக்கக்கூடும் என வரையறுப்போம் அடுத்தது இந்த கால ஒருங்கிணைப்பு அமைப்பை சமச்சீராக வைத்து பின்னர் 0 முதல் w அடி மூலக்கூறு வரை வரையறுக்கிறது மேலும் அடி மூலக்கூறின் தடிமனை h எடுத்துக்கொள்வோம் இப்போது நான் எடுக்கும் இந்த பாராமிடர் L அடி மூலக்கூறு 20 w 70 ஆக இருக்கலாம் பின்னர் h 0 8 மிமீ தடிமனான அடி மாலிகுலர் பயன்படுத்துகிறோம் இப்போது இங்கே நீங்கள் காம்போனென்ட் ஒன்று என்பதைக் காணலாம் நீங்கள் மற்றொரு கூறு மாற்றலாம் மற்றும் அதை அதே காம்போனென்ட்களில் வைக்க விரும்பினால் நீங்கள் என மறுபெயரிட விரும்புகிறேன் நாங்கள் எஃப்ஆர் 4 அடி மூலக்கூறைப் பயன்படுத்துகிறோம் என்று நான் சொன்னதிலிருந்து பொருள் எனவே லைஃப்பெரி எஃப்ஆர் 4 அடி மாலிகுலர் இருக்கிறதா இல்லையா என்பதைப் பார்க்க வேண்டும் எனவே அதை லைஃப்பெரில் சரிபார்க்க வேண்டும்அதைச் சரிபார்க்க அதை கீழே வரவும் எனவே நாங்கள் தேர்ந்தெடுத்ததை நீங்கள் காண்கிறீர்கள் இதுதான் இப்போது நாம் வரையறுத்துள்ள அடி மாலிகுலர் கீழே ஒரு தரை ப்லெனை உருவாக்க வேண்டும் எனவே இந்த முகத்தைத் தேர்ந்தெடுத்து பின்னர் எக்ஸ்ட்ரூட் விருப்பத்தைப் பயன்படுத்தவும் அது தரையில் இருப்பதாகவும் தாமிரத்திற்கு டி என உயர தடிமன் கொடுக்கவும் t 35 ஐப் பயன்படுத்தவும் ஏனென்றால் பொதுவாக இதை புனையும்போது 35 μ தடிமனான செப்பு அடுக்கு அச்சிடப்பட்டு அடி மாலிகுலர் பொருள் இந்த வழக்கிற்கு சரியான எலக்ட்ரிக் கண்டக்டர்யாக இருக்க வேண்டும் எனவே நாங்கள் தரை அச்சு மற்றும் அடி மாலிகுலர்ரை வரையறுத்துள்ளோம் இப்போது நாம் மைக்ரோஸ்டிரிப்பை வரையறுக்க வேண்டும் எனவே முதலில் இதைச் செய்ய இங்கே தொடங்கவும் பின்னர் டபுள்யூ சி எஸ் ஐ சீரமைக்கவும் பின்னர் எங்கிருந்தோ தொடங்கலாம் எனவே அதற்காக நீங்கள் உருமாற்றத்தைப் பயன்படுத்தலாம் நீங்கள் ஒய் பரிமாற்றத்தைப் பயன்படுத்தலாம் மேலும் இந்த மதிப்பை 10 ஆகக் கொடுக்கலாம் இந்த ஜாமட்ரியை இங்கே காண்க எனவே இந்த குறிப்பிட்ட கீழ் பகுதியில் 50 Ω இம்பிடண்ஸ் உள்ளது எனவே 50 Ω இம்பிடண்ஸ்யடள் தொடர்புடைய அகலம் எவ்வளவு இருக்கும் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இருப்பினும் இது 1 5 மிமீ என்று இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் சிஎஸ்டியைப் பயன்படுத்தி எவ்வாறு கணக்கிடுவது என்பதைக் காண்பிப்பேன் எனவே இங்கே நீங்கள் ஹோமைசோதனை செய்தால் நீங்கள் கணக்கிடச் செல்லும் ஒரு விருப்ப மேக்ரோக்கள் உள்ளனபின்னர் கணக்கீட்டு பகுப்பாய்வு வரி இம்பிடண்ஸை பயன்படுத்தவும் பின்னர் மெல்லிய மைக்ரோஸ்ட்ரிப் விருப்பத்திற்குச் செல்லுங்கள் இங்கே பல்வேறு விருப்பங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே மெல்லிய மைக்ரோ ஸ்ட்ரிப்லைனைத் தேர்ந்தெடுப்பதற்கு கோஆக்சியல் ஸ்ட்ரிப் கோடுகள் மற்றும் பிற விஷயங்கள் போன்ற பல்வேறு விருப்பங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நீளம் மற்றும் அகலங்களை நீங்கள் கணக்கிடலாம் 4 ஐக் கொடுங்கள் அது நமக்குத் தெரிந்த தடிமன் 0 இப்போது w 2 என்பதை சரிபார்க்கவும் இது 42 48 என்ற இம்பிடண்ஸ் எவ்வளவு இருக்கும் இப்போது டபுள்யூ மற்றும் இசட் ஆகியவை நேர்மாறான விகிதாசாரத்தில் உள்ளன என்பதை நாம் அறிவோம் எனவே நாம் டபுள்யூஐக் குறைத்தால் என் இம்பிடண்ஸ் அதிகரிக்கும் எனவே 1 5 ஐ எடுத்துக் கொள்வோம் எனவே 1 5 உடன் ஒத்திருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மதிப்பு 50 எனவே இங்கிருந்து நீங்கள் 50Ω துண்டுகளின் தடிமன் கணக்கிடலாம் இப்போது நாம் 50 Ω துண்டு செய்ய வேண்டும் எனவே அதைச் செய்ய ஸ்ட்ரிப் மைனஸ் என்று பெயரிடுங்கள் எல் மாலிகுலர் நீளம் l சப் 2 ஆகவும் பின்னர் w ஆகவும் இருக்கலாம் நான் வேரியிபிலை தருகிறேன் இந்த மாறிகள் மதிப்பை வைக்கிறேன் எனவே இந்த தாமிரத்தின் தடிமன் நீங்கள் மீண்டும் 35 மைக்ரானாக எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே w50 1 எனவே நீங்கள் பார்க்கும் 50Ω வரிக்கு இந்த துண்டு உருவாக்கியுள்ளோம் இப்போது நாம் λ 4 ஸ்டப்பை உருவாக்க வேண்டும் எனவே மீண்டும் அதை உருவாக்க ஸ்ட்ரிப் பயன்படுத்தவும்அதை ஒரு ஸ்டப் என்று பெயரிடுங்கள் ஒருவேளை ஸ்டப்பின் அகலத்தை 0 5 மி எனவே டபுள்யூ ஸ்டப் இதிலிருந்து டபுள்யூ சப் 2 என மாறி பெயரைக் கொடுக்கலாம் எனவே ஸ்டப்பின் அகலத்தை டபுள்யூ ஸ்டப் என்று எடுத்து அதற்கேற்ப வரையறுப்போம் அதே மைக்ரோ விருப்பத்தைப் பயன்படுத்தி λ 4 உடன் தொடர்புடைய எல் ஸ்டப் 42 மிமீ சுற்றி வரும் எனவே நாங்கள் அதை வரையறுப்போம் அதை 0 5 ஆக எடுத்துக்கொள்வோம் பின்னர் 42 இன் l ஸ்டப் ஐ நாம் போட் என வரையறுக்க வேண்டும் எனவே போர்டை வரையறுக்க இந்த முகத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் பின்னர் போர்டை வரையறுக்க இது 3 டபுள்யூ50 ஹச் சப் ஆம் இதேபோல் நீங்கள் மற்றொரு போர்டை வரையறுக்கிறீர்கள் இது இந்த பக்கமானது ஆம் பின்னர் நீங்கள் உருவகப்படுத்துதலைத் தொடங்குவதற்கு நாங்கள் சிறிது நேரம் எடுப்போம் எனவே நாங்கள் λ 4 ஸ்ட்ரிப் வரியைப் பயன்படுத்தினோம் அது இந்த முடிவில் திறக்கப்பட்டுள்ளது என்பதை நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் எனவே λ 4 ஸ்ட்ரிப் வரிக்கு அது அதன் நடத்தை தலைகீழாக மாற்றுகிறது என்பதை நாங்கள் அறிவோம் எனவே இப்போது அது திறந்திருந்தால்அது λ 4 ஆக இருக்கும் ஃபிரிக்குவன்ஸிக்கு குறுகியதாக செயல்படும் எனவே அனைத்து கரன்ஸ் இந்த முடிவுக்கு செல்லும் எனவே அந்த ஃபிரிக்குவன்ஸியுடன் தொடர்புடையது இது ஒரு பேண்ட் ரிஐட்ஃப்ல்டர்ப் போல செயல்படும் எனவே பதிலளிப்பு ஒரு பேண்ட் ரிஐட்ஃப்ல்டர் பதிலைக் காண்பது போல்செயல்பட வேண்டும் எனவே இடையில் நான் குறிப்பிடுகையில் ஃப்ராகரஸ் வின்டோஸ் செய்தி வின்டோஸ்களில் என்ன நடக்கிறது என்பதைக் காணலாம் பல்வேறு எச்சரிக்கைகள் மற்றும் அந்த எல்லாவற்றையும் நாம் காணலாம்இடையில் நீங்கள் எஸ் பாராமீட்டர் வின்டோஸ்களில் இருந்து உருவகப்படுத்துதல் முடிவுகளைக் காணலாம் இங்கே பார்க்கலாம் உருவகப்படுத்துதல் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே சில நிமிடங்கள் ஆகும் எனவே நாங்கள் டபுள்யூ ஸ்டப் 0 5 ஐ தேர்ந்தெடுத்தோம் எனவே இது 0 5 உடன் தொடர்புடைய பதிலாக இருக்கும் நீங்கள் S21இது ஒரு உச்சநிலையைக் காண்பிப்பதைக் காண்கிறீர்கள் இது ஒரு பேண்ட் ரிஐட் ஃப்ல்டர் மற்றும் எஸ் 11 மிக அதிகமாக உள்ளது எனவே 1 ஜிகாஹெர்ட்ஸில் இது ஒரு பேண்ட் ரிஐட் ஃப்ல்டர் செயல்படுகிறது மற்றும் மூன்றாவது ஹார்மோனிக் அதே வழியில் செயல்படும் என்பதை இது காட்டுகிறது இந்த அதிர்வெண்ணின் இரு மடங்கு வரை 2 ஜிகாஹெர்ட்ஸில் நீங்கள் பார்த்தால் நீளம் λ 2 ஆக இருக்கும் எனவே திறந்த ஒரு திறந்த போல செயல்படும் இது ஒரு பேண்ட் பாஸ் ஃப்ல்டர் போல செயல்பட வேண்டும் எனவே பேண்ட் பாஸ் ஃப்ல்டர் செய்ய வேண்டிய அதே நடத்தை இது காட்டுகிறது எனவே இந்த λ 4 நேரடி இணைந்த ரெசனேட்டர் ஒரு பேண்ட் பாஸ் ஃப்ல்டர் அல்லது பேண்ட் ரிஐட் ஃப்ல்டர் போல எவ்வாறு செயல்படும் என்பதை நாங்கள் கண்டோம் எனவே இதன் மூலம் நான் முடிவுக்கு வர விரும்புகிறேன்இன்று நாங்கள் சிஎஸ்டி மைக்ரோவேவ் ஸ்டுடியோவின் இன்டர்பெஷ் பற்றி விவாதித்தோம் பின்னர் எஃப்ஆர் 4 எப் ஆர் எஸ் அடி சப்ஸ்ட்ரேட் பயன்படுத்தி 0 8 மிமீ தடிமன் மற்றும் λ 4 ரெசனேட்டர்களுடன் பேண்ட் ரிஜெக்ட் ஃப்ல்டரை வடிவமைக்க முயற்சித்தோம் அடுத்த சொற்பொழிவில் இதை விரிவாக்குவோம் λ 4 ரெசனேட்டர் ஒரு பேண்ட் பாஸ் ஃப்ல்டர் போல எவ்வாறு செயல்படும் என்பதைக் கூறுவோம்அதன் பிறகு பவர் டிவைடர் மற்றும் ஹைப்ரிட் கப்ளரின் வடிவமைப்பு பற்றி விவாதிப்போம் மிக்க நன்றி